சென்ற வகுப்பில் நாம் மாலசின் விதி பற்றி விளக்கினோம் முனைவாக்கம் பெறாத ஒளியை முனைவாக்கியை உபயோகப்படுத்தி முனைவாக்கம் பெற்ற ஒளியாக மாற்றி பிறகு பகுப்பாய்வி மூலம் முனைவாக்கம் பெற்ற ஒளியை அது எவ்வகையான முனைவாக்கம் பெற்றுள்ளது என்று பார்த்தோம் இந்த முனைவாக்கி மற்றும் பகுப்பாய்வி இரண்டும் ஒரே சாதனங்கள் தான் அவற்றை உபயோகப்படுத்தும் முறையில் தான் நாம் அவற்றை முனைவாக்கி மற்றும் பகுப்பாய்வி என்று கூறுகிறோம் முனைவாக்கி மற்றும் பகுப்பாய்வி இரண்டும் ஒளி அச்சுகள் கொண்டுள்ளன ஒளியில் மின்புல அதிர்வுகள் இருக்கின்றன இந்த அதிர்வுகள் ஒரு குறிப்பிட்ட திசையில் அதிர்கின்றன இப்பொழுது நாம் முனைவாக்கியின் ஒளி அச்சை ஒளியின் மின்புல அதிர்வுக்கு இணையாக வைத்தோம் என்றால் நமக்கு தள முனைவாக்கம் பெற்ற ஒளி கிடைக்கிறது இப்பொழுது பகுப்பாய்வி கருவி ஒளி அச்சு இதற்கு இணையாக இருக்கும் இதை இந்த முனைவாக்கம் பெற்ற ஒளி கடந்து செல்லும் இப்பொழுது நமக்கு இன்டன்சிட்டி என்பது வீச்சுக்கு இருமடியாக கிடைக்கும் அதாவது e0 என்று எடுத்துக் கொண்டோமானால் e0 வின் இருமடியாக இன்டன்சிட்டி இருக்கும் இந்த இன்டன்சிட்டியை நாம் ஒளி கண்டுணர்வி மூலம் காணலாம் இப்பொழுது பகுப்பாய்வி கருவியை ஒளி அச்சை பொருத்து சுற்றினோம் என்றாள் அது முனைவாக்கி ஒளி அச்சுக்கு ஒரு கோணத்தை உண்டுபண்ணும் அந்தக் கோணம்Ɵ ஆகும் பிறகு மின்புல பகுதியின் eo cosƟ பகுதியானதுபகுப்பாய்வியை கடந்துசெல்லும் இப்பொழுது இன்டன்சிட்டி என்பது Io ஆகும் அதாவது இன்டன்சிட்டி I Io Cos2 Ɵ இதுதான் மாலசின் விதி இதை சென்ற வகுப்பில் சோதனை செய்து விதியை சரி பார்த்தோம் அதாவது முனைவாக்கி மற்றும் பகுப்பாய்வி மூலம் நாம் முனைவாக்கம் பெற்ற ஒளியை எவ்வாறு பெறுகிறோம் என்றும் தெரிந்துகொண்டோம் இப்பொழுது முனைவாக்கம் பெற்ற ஒளியின் இயக்க அமைப்பு என்ன நாம் எவ்வாறு முனைவாக்கம் பெற்ற ஒளியை பெறுவது என்றும் பார்க்கலாம் மேலும் நாம் ப்ரூஸ்டர் விதியைBrewster's law பார்த்து அதனுடைய சோதனையை எவ்வாறு செய்வது என்றும் பார்க்கலாம் முனைவாக்கி மற்றும் பகுப்பாய்வி இரண்டும் ஒரே தத்துவத்தின் அடிப்படையில் தான் வேலை செய்கின்றன இரண்டும் ஒரே சாதனங்கள் தான் அவற்றை உபயோகப்படுத்தும் முறையில் தான் நாம் அவற்றை முனைவாக்கி மற்றும் பகுப்பாய்வி என்று கூறுகிறோம் அதாவது ஒளியை எவ்வாறு முனைவாக்கம் பெற்ற ஒளியாக மாற்றுவது மேலும் முனைவாக்கியை எவ்வாறு உபயோகப்படுத்துவது என்றும் பார்த்தோம் பொதுவாக எல்லா ஒளி மூலங்களும் முனைவாக்கம் பெறாத ஒளியை உமிழும் இந்த முனைவாக்கம் பெறாத ஒளியின் மின் பகுதி அனைத்து திசைகளிலும் அதிரும் இங்கே படத்தில் நாம் இரண்டு ஒன்றுக்கொன்று செங்குத்தான பகுதிகளை காட்டியுள்ளோம் ஒரு பகுதி தாளின் தளத்திலும் மற்றொரு பகுதி தாளின் தளத்திற்கு செங்குத்தாகவும் இருக்கிறது தாளின் தளத்திற்கு இணையாக இருக்கும் பகுதியை அம்புக் குறியிட்ட கோடுகள் ஆகவும் செங்குத்தான பகுதியை புள்ளிகளாகவும் நாம் படத்தில் காட்டியிருக்கிறோம் முனைவாக்கம் பெற்ற ஒளியை எவ்வாறு பெறுவது அதன் நிலையை எவ்வாறு குறிப்பிடுவது படத்தில் பாருங்கள் தாளின் தளத்திற்கு இணையான மின் பகுதியை கொண்டுள்ள ஒளியானது ஒளி செல்லும் திசையிலேயே இருக்கிறது இங்கே ஒளி விழும் தளமும் முனைவாக்கம் பெற்ற தளமும் ஒன்றாகவே இருக்கிறது ஒளியானது விழுந்து விலகல் அடைந்து செல்கிறது படத்தில் இது காட்டப்பட்டுள்ளது இது π முனைவாக்கம் பெற்ற ஒளி என்று பெயர் அடுத்ததாக தளத்திற்கு செங்குத்தான பகுதியானது புள்ளிகளாக படத்தில் காட்டப்பட்டுள்ளது இது σ முனைவாக்கம் பெற்ற ஒளி என்று பெயர் முனைவாக்கம் பெற்ற ஒளியை பெறுவதற்கு 4 இன்றியமையாத முறைகள் உள்ளன அவை இருநிறத்தன்மை ஒளிச்சிதறல் எதிரொளிப்பு மற்றும் இரட்டை ஒளிப்பிரிகை ஆகும் சிலர் இரட்டை ஒளிப்பிரிகை என்பதை இரட்டை ஒளிவிலகல் என்றும் கூறுவர் இங்கே படத்தில் பாருங்கள் இதுதான் டர்மலைன் இருநிறம் காட்டும் படிகம் இது ஒரு இயற்கையாக கிடைக்கும் படிகம் ஆகும் இதில் ஒளி அச்சு அல்லது நுழைவு அச்சு உள்ளது இது எவ்வாறு வெட்டப்படுகிறது என்பதை பொறுத்து ஒளி அச்சு இருக்கிறது அதனுடைய அமைப்பு அதைப் பொறுத்து இருக்கிறது ஒளியின் மின் பகுதி ஒளி அச்சுக்கு இணையாக இருந்தால் ஒளியானது அதை கடந்து செல்லும் ஒளியின் மின் பகுதி ஒளி அச்சுக்கு செங்குத்தாக இருந்தால் அந்தப் பகுதி கடந்து செல்லாது படத்தில் படிகத்தின் ஒளி அச்சு காட்டப்பட்டுள்ளது படத்தில் பாருங்கள் முனைவாக்கம் பெறாத ஒளியானது படிகத்தின் மேல் விழுகிறது இப்பொழுது மின் பகுதியின் ஒரு பகுதி படிகத்தின் உள் நுழைந்து மறுபக்கம் வருகிறது மற்றொரு பகுதி தடுத்து நிறுத்தப்படுகிறது மறுபக்கம் நமக்கு முனைவாக்கம் பெற்ற ஒளி கிடைக்கிறது இவ்வாறாக டர்மலைன் இருநிறம் காட்டும் படிகம் மூலம் நாம் முனைவாக்கம் பெற்ற ஒளியைப் பெற முடியும் இது ஒரு இயற்கையாக கிடைக்கும் படிகம் ஆகும் இதில் ஒளி அச்சு எங்கு உள்ளது என்று கண்டுபிடித்து அதற்கு தகுந்தவாறு அதை வெட்டி பிறகு முனைவாக்கம் பெற்ற ஒளி பெறுவதற்கு நாம் உபயோகப்படுத்தலாம் இது ஒரு முறையாகும் இதற்கு இருநிறத்தன்மை என்று பெயர் இதை முனைவாக்கி மற்றும் பகுப்பாய்வி என நாம் உபயோகப்படுத்த முடியும் அடுத்த முறையானது ஒளிச்சிதறல் சூரிய ஒளியானது வருகிறது இங்கே நிறைய மாசுத் துகள்களின் மூலக்கூறுகள் உள்ளன இந்த காற்றின் துகள்களில் ஒளியானது சிதறல் அடைகிறது மூலக்கூறுகள் சிதறல் அடையும் மையங்களாக செயல்படுகின்றன மாசுத் துகள்கள் அல்லது மூலக்கூறுகள் எலக்ட்ரான்களை கொண்டுள்ளன அவை இருமுனை அலைவு கொண்டவையாக உள்ளன ஒளியின் கதிர்வீச்சு இந்த இருமுனை அலைவு திசையில் இல்லை ஒளியின் கதிர்வீச்சு இந்த திசைக்கு செங்குத்தாக உள்ளது முனைவாக்கம் பெறாத ஒளி விழும் பொழுது ஒரு பகுதி சிதறல் அடைகிறது இது ஏனென்றால் துகள்களின் இருமுனை அலைவு பண்பால் ஆகும் மற்றொரு பகுதி சிதறல் அடையாது இந்த சிதறல் அடைந்த ஒளியானது முனைவாக்கம் பெற்ற ஒளியாகும் இந்த ஒளியானது நிறைய துகள்களால் சிதறல் அடைந்து கடைசியாக முனைவாக்கம் பெற்ற ஒளியாக கிடைக்கிறது இவ்வாறாக ஒளிச்சிதறல் மூலம் முனைவாக்கம் பெற்ற ஒளி கிடைக்கிறது மூன்றாவதாக எதிரொளிப்பு நான்காவதாக இரட்டை ஒளிப்பிரிகை ஆகும் இந்த இரண்டு முறைகளும் மிகவும் முக்கியமானவைகளாகும் இவற்றை நாம் விளக்கி சோதனைக் கூடத்தில் எவ்வாறு செய்யலாம் என்பதை பார்க்கலாம் நாம் இப்பொழுது எதிரொளிப்பு மூலம் முனைவாக்கம் எவ்வாறு நடைபெறுகிறது என்று பார்க்கலாம் மேலும் அதற்கான சோதனை ஒன்றையும் செய்யலாம் படத்தில் பாருங்கள் இதுதான் ஒரு கண்ணாடிப் பாளம் முனைவாக்கம் பெறாத ஒளியானது படத்தில் காட்டியபடி கண்ணாடி பாளத்தின் மேல் விழுகிறது ஒரு பகுதியானது எதிரொளிக்கப்படுகிறது மற்றொரு பகுதியானது விலகல் அடைகிறது நீங்கள் படு கோணத்தை மாற்றினால் இந்த இரண்டு எதிரொளிக்கப் பட்ட ஒளி மற்றும் விலகல் அடைந்த ஒளி இரண்டும் முனைவாக்கம் பெறாத ஒளியாக கிடைக்கிறது இந்த கண்ணாடிப் பாளத்தை ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் வைத்தோம் என்றால் நமக்கு எதிரொளிக்க பட்ட ஒளியானது முனைவாக்கம் பெற்ற ஒளியாக கிடைக்கிறது அதேசமயம் மற்றொரு பகுதியானது நமக்கு முனைவாக்கம் பெறாத ஒளியாக அல்லது சிறிது முனைவாக்கம் பெற்ற ஒளியாக கிடைக்கிறது இந்த எதிரொளிக்கப் பட்ட ஒளியானது σ முனைவாக்கம் பெற்ற ஒளியாக கிடைக்கிறது அதாவது ஒரு குறிப்பிட்ட படு கோணத்திற்கு நமக்கு இவ்வகை நிகழ்வு நடைபெறுகிறது அந்த குறிப்பிட்ட கோணம் ப்ரூஸ்டர் கோணம்Brewster's angle என அழைக்கப்படுகிறது ப்ரூஸ்டர் என்பவர் இதை கண்டுபிடித்தார் மேலும் அந்த கோணத்தில் நமக்கு எதிரொளிக்கப்பட்ட ஒளி கிடைக்கிறது மேலும் அந்த குறிப்பிட்ட கோணத்தில் குறிப்பிட்ட நிபந்தனையில் எதிரொளிக்கப்பட்ட ஒளி மற்றும் விலகல் அடைந்த ஒளி இவற்றிற்கான இடைப்பட்ட கோணம் 90 டிகிரி ஆகும் சினெல்லின் Snell's law விதிபடி Sin Ɵ Sin Φ µ இங்கே µ என்பது கண்ணாடியின் ஒளிவிலகல் எண் இந்த நிபந்தனையின் கீழ் நாம் கீழ்க்கண்டவாறு எழுதலாம் படத்தில் இது தெளிவாக காட்டப்பட்டுள்ளது Ɵ 90 º Φ 180 º Ɵ Φ 90 º Φ 90 º Ɵ இங்கே Sin90º Ɵ என்பது CosƟ ஆகும் இதை மேலே உள்ள சினெல்லின் விதியில் பிரதி இட்டோம் என்றால் நமக்கு கீழ்க்கண்டவாறு கிடைக்கிறது µ Sin Ɵ Cos Ɵ tan Ɵ இப்பொழுது இந்த கோணம் Ɵ என்பது ப்ரூஸ்டர் கோணம்Brewster's angle Ɵ B என்று அழைக்கப்படுகிறது Ɵ B tan 1 µ கோணம் ƟB என்பது tan 1µ இந்த சமன்பாட்டில் இருந்து நாம் ப்ரூஸ்டர் கோணம்Brewster's angle தெரிந்திருந்தால் ஒளிவிலகல் எண்ணை கண்டுபிடிக்க முடியும் அதேசமயம் ஒளிவிலகல் எண் தெரிந்திருந்தால் ப்ரூஸ்டர் கோணத்தை கண்டுபிடிக்க இயலும் இந்த சோதனையை நாம் இப்பொழுது ஆய்வுகூடத்தில் செய்து பார்க்கலாம் படத்தில் ப்ரூஸ்டர் விதியைBrewster's law சரி பார்ப்பதற்கான சோதனையின் படம் காண்பிக்கப்பட்டுள்ளது ப்ரூஸ்டர் விதி என்றால் என்ன ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் அதாவது குறிப்பிட்ட படு கோணத்தில் எதிரொளிக்கப்பட்ட ஒளியானது முனைவாக்கம் பெற்ற ஒளியாக இருக்கும் இதன் மூலம் நாம் கண்ணாடி பொருளின் ஒளிவிலகல் எண்ணை கண்டுபிடிக்க இயலும் இந்த நிபந்தனையில் நாம் ப்ரூஸ்டர் கோணத்தை மற்றும் ஒளிவிலகல் எண்ணை கண்டுபிடிக்க இயலும் இந்த சோதனையின் நோக்கம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது எதிரொளிக்கப்பட்ட ஒளியானது முனைவாக்கம் பெற்றதாக இருக்கிறது என்று நாம் காண்பித்து மேலும் ப்ரூஸ்டர் கோணத்தை அளந்து அந்த கோணமானது tan 1µ என்பதற்கு சமமாக இருக்கிறது என்று காண்பிக்க உள்ளோம் இப்பொழுது சோதனையை எவ்வாறு செய்வது என்பதை படிப்படியாக பார்க்கலாம் நாம் கண்ணாடிக்கு பதிலாக முப்பட்டகம் உபயோகிக்க உள்ளோம் இந்த முப்பட்டகத்தின் எதிரொளிக்கும் தளத்தை நாம் உபயோகிக்க உள்ளோம் ஏனென்றால் நாம் பார்க்க வேண்டியது எதிரொளிக்கப்பட்ட ஒளியாகும் அதற்கு நிறமாலைமானியை இணையான கதிர்களுக்கு நாம் அமைத்துக்கொள்ள வேண்டும் மேலும் ஒளி மூலத்தின் குறுக்கு வயர் மற்றும் தொலைநோக்கி இவற்றையும் ஏற்கனவே பல சோதனைகளில் பார்த்தபடி வைத்துக்கொள்ளவேண்டும் சுசுத்தரின் முறைப்படி Schuster's method நாம் இணையான கதிர்களை இங்கே பெறுகிறோம் ரசமட்டம் உபயோகப்படுத்தி முப்பட்டகத்தின் மேஜையை கிடைத்தளத்திற்கு சரி செய்கிறோம் நிறமாலைமானி தயாரானவுடன் நாம் படுகோணத்தை அளவிட முடியும் நாம் இங்கே எதிரொளிக்கும் தளத்தை உபயோகப்படுத்துகிறோம் இணையான கதிர்கள் வருகின்றன படத்தில் காட்டியபடி ஒளியானது எதிரொளிக்கப்பட்டு தொலைநோக்கி திசையில் செல்கிறது தொலைநோக்கியும் படத்தில் காட்டப்பட்டுள்ளது இப்பொழுது படுகோணம் என்றால் என்ன முப்பட்டகத்தின் எதிரொளிக்கும் தளத்திற்கு செங்குத்து நீங்கள் படத்தில் பார்க்கலாம் இப்பொழுது இந்த செங்குத்து மற்றும் ஒளி வரும் திசை இவற்றிற்கு இடையேயான கோணமாகும் இப்பொழுது நான் முப்பட்டகத்தை சுற்றினேன் என்றாள் என்னால் படுகோணத்தை மாற்றமுடியும் முப்பட்டகத்தை சுற்றி நான் வெவ்வேறு படுகோணத்தின் வெவ்வேறு எதிரொளிக்கப்பட்ட கதிர்களை பெறமுடியும் நான் முப்பட்டகத்தை கோணம் Ɵ சுற்றினாள் தொலைநோக்கி கோணத்தை 2Ɵ அளவிற்கு சுற்ற வேண்டி உள்ளது அதாவது எந்த படுகோணம் Ɵ மாற்றத்திற்கும் தொலைநோக்கியை நீங்கள் 2Ɵ கோணத்திற்கு மாற்ற வேண்டியுள்ளது அதாவது எந்த ஒரு கோணத்திற்கும் உங்களுக்கு ஒரு எதிரொளிப்பு கோணம் கிடைக்கும் அந்த எதிரொளிப்பு கோணம் என்பது முனைவாக்கம் பெற்றுள்ளதா அல்லது முனைவாக்கம் பெறவில்லையா என்பதை பார்ப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அதற்கு நாம் ஒரு பகுப்பாய்வி கருவியை தொலைநோக்கி இருப்பதற்கு முன்பாக வைக்க வேண்டும் இப்பொழுது இந்த பகுப்பாய்வியை ஒரு முழு சுற்று சுற்றவேண்டும் இப்பொழுது இன்டன்சிட்டி மாறாமல் இருந்தால் என்ன அர்த்தம் என்றால் ஒளியானது முனைவாக்கம் பெறப்படாத ஒளியாகும் பகுப்பாய்வி கருவியை சுற்றும் பொழுதுஒளியின் இன்டன்சிட்டி மாறினால் நாம் ஒளியானது முனைவாக்கம் பெற்றுள்ளது அல்லது பாதி முனைவாக்கம் பெற்றுள்ளது என்று கூறலாம் நமக்கு முனைவாக்கம் பெறாமல் ஒளி கிடைத்தால் நாம் படு கோணத்தை மாற்றி அதற்கு தகுந்தவாறு எதிரொளிப்பு கோணத்தையும் பெற்று பகுப்பாய்வியை முழு சுற்று சுற்றி ஒளியானது முனைவாக்கம் பெற்றுள்ளதா என்பதை பார்ப்பதற்கு மீண்டும் செய்ய வேண்டும் பகுப்பாய்வின் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நமக்கு தொலைநோக்கியில் முழுவதுமாக இருட்டாக அல்லது கருப்பாக தெரியும் அதாவது இந்த நிலையில் பகுப்பாய்வின் ஒளி அச்சு ஒளி யின் மின் பகுதிக்கு செங்குத்தாக இருக்கிறது என்று அர்த்தம் நாம் ஒவ்வொரு படு கோணத்திற்கும் ஒரு எதிரொளிப்பு கோணத்தை தொலைநோக்கியில் பார்க்க வேண்டும் இந்த சோதனையை நாம் ஒரு முழு சுற்றுக்கு செய்ய வேண்டும் அதாவது பகுப்பாய்வி கருவியை முழு சுற்று சுற்றி சோதனையை செய்ய வேண்டும் அதாவது ஒரு முழு சுற்று சுற்றும் பொழுது நமக்கு முழுவதுமாக ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருட்டாக தெரிகிறதா என்று பார்க்க வேண்டும் அவ்வாறு ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருட்டாக தெரிந்தால் ஒளியானது முனைவாக்கம் பெற்றிருக்கிறது என்று அர்த்தம் இப்பொழுது நாம் அந்த இடத்தில் உள்ள தொலைநோக்கி அளவுகளை குறித்துக் கொள்ள வேண்டும் பிறகு முப்பட்டகத்தை எடுத்துவிட்டு நேரடியாக தெரியும் ஒளியின் அளவுகளை குறித்துக்கொள்ள வேண்டும் அதே மாதிரி நமக்கு எதிரொளிப்பு கோணமும் அளவிட வேண்டும் இப்பொழுது படத்தில் காட்டியபடி உங்களுக்கு எதிரொளிக்கபட்ட கதிர் என்பது ஒளி எதிரொளிக்க பட்ட திசை மற்றும் செங்குத்து இவற்றிற்கு இடையேயானதாகும் இந்த இரண்டு கோணங்களின் கூடுதல் 2Ɵ ஆகும் அல்லது 2ƟB ஆகும் இப்பொழுது நாம் கீழ்க்கண்ட சமன்பாட்டை எழுதலாம் 2ƟB Φ 180 º ƟB 90 º - Φ2 இப்படி நாம் Φ கோணத்தை அளவிடுகிறோம் நாம் Φ கோணத்தை அளவிட்டால் நம்மால் ƟB கோணத்தை கணக்கிட முடியும் நாம் இப்பொழுது இங்கே காட்டியுள்ள அட்டவணையை உபயோகப்படுத்தலாம் நிறமாலைமானியில் வெர்னியர் உள்ளது என்பது உங்களுக்குத் தெரியும் நாம் இப்பொழுது வெர்னியர் கான்ஸ்டன்ட் அளவுகளை குறித்துக் கொள்ள வேண்டும் உங்களுக்கு தெரிந்தபடி வெர்னியர் 1 மற்றும் வெர்னியர்2 அளவுகளை நீங்கள் குறித்துக்கொள்ள வேண்டும் பொதுவாக வெர்னியர் கான்ஸ்டன்ட் அளவு 2 வெர்னியர்களுக்கும் ஒன்றாகத்தான் இருக்கும் அட்டவணையில் பார்த்தபடி நீங்கள் அளவுகள் குறிப்பதற்கு தொடர்ச்சி எண் 123 என்று எழுதிக்கொள்ள வேண்டும் அதாவது ஒவ்வொரு படுகோண அளவிற்கும் நீங்கள் தொலைநோக்கி அளவை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது ஒவ்வொரு மறைவு கிடைக்கும் பொழுதும் நாம் அளவுகளை குறித்துக் கொள்ள வேண்டும் இந்த முறையில் ஒவ்வொரு படுகோண மாற்றத்திற்கும் நாம் எதிரொளிக்கப்பட்ட அளவுகளை எடுக்க வேண்டும் பிறகு பகுப்பாய்வு கருவியை ஒரு முழு சுற்று சுற்றி முழு இருட்டு தெரிகிறதா என்று பார்க்க வேண்டும் அவ்வாறு முழு இருட்டு தெரியவில்லை என்றால் நீங்கள் அளவுகளை எடுக்கக்கூடாது முழு சுற்று சுற்றும் பொழுது ஒரு இடத்தில் முழு இருட்டு தெரிந்தால்தான் அளவுகளை வெர்னியர்1 மற்றும் வெர்னியர் 2 என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் இவ்வாறாக மேலும் இரண்டு முறை அளவுகளை மீண்டும் செய்ய வேண்டும் சோதனைகளை மீண்டும் செய்யும்பொழுது அதாவது நமக்கு நிறைய அளவுகள் கிடைக்கும் பொழுது துல்லியமான அளவுகள் கிடைக்கும் ஒவ்வொரு முறை அளவு எடுக்கும் பொழுதும் முப்பட்டகத்தை எடுத்துவிட்டு நேரடியாக தெரியும் ஒளியின் அளவுகளையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் பிறகு முப்பட்டகத்தை வைத்து இரண்டாவது அளவு எடுக்க வேண்டும் சிலர் முதலில் எல்லா கோணஅளவுகளையும் அளந்து விட்டு பின்னர் நேரடியான அளவு எடுப்பார்கள் ஆனால் அந்த முறை சரியானது கிடையாது அட்டவணையில் காட்டியபடி a மற்றும் b அளவுகளின் வித்தியாசம் Φ ஆகும் உங்களுக்கு Φ கோணம் தெரிந்திருந்தால் ƟB மதிப்பை கண்டுபிடிக்க இயலும் இதுதான் ப்ரூஸ்டர் விதி சரி பார்ப்பதற்கான சோதனையாகும் இதன் மூலம் கண்ணாடி அல்லது முப்பட்டக பொருளின் ஒளிவிலகல் எண் கண்டுபிடிக்க முடியும் அடுத்த வகுப்பில் இதற்கான சோதனையை ஆய்வுகூடத்தில் நான் உங்களுக்கு விளக்குகிறேன்